கடந்த வகுப்பில் ஃபோர்க் பற்றி விவாதத்தை சுருக்கமாக பார்த்தோம் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் புதிய செயல்முறைகளை உருவாக்க முற்படும் ஒரு C ப்ரோக்ராமைக் கண்டோம் ஃபோர்க்ப் பிறகு ஒரே ப்ரோக்ராமின் நகல்களை இயக்கும் இரண்டு வெவ்வேறு செயல்முறைகள் உள்ளன ஒரே வித்தியாசம் என்னவென்றால் சைல்ட் செயல்முறைக்கான pid மதிப்பு பூஜ்ஜியமாகும் அதே சமயம் பேரெண்ட் செயல்முறைக்கான மதிப்பு பூஜ்ஜியத்தை விட ஒரு முழு எண் மதிப்பு மற்றும் இது சைல்ட் செயல்முறையின் pid சமமாக இருக்கும் சைல்ட் செயல்முறை பேரெண்ட்டிடமிருந்து சலுகைகள் மற்றும் செடியூலிங் பண்புகளை பெறுகிறது 5 லட்சம் அடிப்படையில் சலுகை எதுவாக இருந்தாலும் இந்த CPU பயன்பாடு டிஸ்க் பயன்பாடு IO காத்திருப்பு மற்றும் எல்லாவற்றையும் போன்ற செடியூலிங் பண்புகள் எதுவாக இருந்தாலும் பேரெண்ட் செயல்முறைக்கு எந்த செடியூலிங் அளவுருக்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அவை சைல்ட் செயல்முறைக்கும் கிடைக்கின்றன அதன்பிறகு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் சைல்ட் செயல்முறை அதன் அட்ரஸ் ஸ்பேஸ்ஐ யுனிக்ஸ் கட்டளை "ls" உடன் வைக்கிறது இது அடைவுபெற பயன்படுகிறது execlp பயன்படுத்தி பட்டியலிடுகிறது இது இந்த exec சிஸ்டம் அழைப்பின் மாறுபாடாகும் எனவே அட்ரஸ் ஸ்பேஸ்ஐ மேலெழுதும் இப்போது பேரெண்ட் செயல்முறை சைல்ட் செயல்முறை காத்திருப்பு முறை அழைப்பின் மூலமாகவும் சைல்ட் செயல்முறை முடிந்ததும் காத்திருக்கவும் செய்யப்பட்டது காத்திருப்புக்கான அழைப்பிலிருந்து பேரெண்ட் செயல்முறை மீண்டும் தொடங்குகிறது மற்றும் வெளியேறும் கணினி அழைப்பைப் பயன்படுத்தி அது முடிகிறது அடிப்படையில் சைல்ட் செயல்முறை முடிவடைகிறது மற்றும் சைல்ட் செயல்முறை அவ்வாறு முடிவடையும் போது பேரெண்ட் செயல்முறைகள் தகவலறிந்த நிலையில் இருக்கும் எனவே காத்திருப்பு முறை போது காத்திருப்பு அழைப்பை இயக்குவதை அழைக்கவும் அது தெரிவிக்கப்படுகிறது மற்றும் பேரெண்ட் செயல்முறை அந்த இடத்திலிருந்து தொடரும் இப்போது முடிப்பதைப் பொறுத்தவரை ஒரு செயல்முறை அதன் இறுதி அறிக்கையை நிறைவேற்றும்போது முடிவடைகிறது ஒரு பேரெண்ட் செயல்முறையின் கடைசி அறிக்கை செயல்படுத்தப்படுகிறது அது முடிந்துவிட்டது அல்லது இருக்கும் கணினி அழைப்பைப் பயன்படுத்தி அதை நீக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டமைக் கேட்கிறது பெரும்பாலும் இது புரோகிராமருக்கு தெரியாது ஒரு செயல்முறைக்கு உருவாக்கப்படும் குறியீட்டின் முடிவில் சில வெளியேறும் கணினி அழைப்பை கம்பைலர் அறிமுகப்படுத்தும் எனவே அந்த வழியில் செயல்முறை முடிவடைகிறது மேலும் இந்த கட்டுப்பாடு மீண்டும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு வழங்கப்படுகிறது இந்த செயல்முறை ஒரு நிலை மதிப்பை பொதுவாக அதன் பேரெண்ட் செயல்முறைக்கு ஒரு முழு எண்ணாக வழங்கக்கூடும் காத்திருப்பு முறைமை அழைப்பு ஏன் அடிப்படையில் சில நேரங்களில் ஒரு சைல்ட் செயல்முறை உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் செயல்பாட்டின் விளைவு என்ன ஒரு சைல்ட் செயல்முறையின் பல்வேறு வகையான பணிநீக்கங்கள் இருக்கலாம் மற்றும் இந்த பேரெண்ட் செயல்முறை இருக்கலாம் சைல்ட் செயல்முறை எந்த வழியில் நிறுத்தப்பட்டது என்பதை அறிய ஆர்வமாக சைல்ட் செயல்பாட்டின் வெவ்வேறு விளைவுகள் இருக்கலாம் இந்த வருவாய் மதிப்பின் மூலம் இந்த முடிவை பேரெண்ட் செயல்முறைக்கு தெரிவிக்க முடியும் வெளியேறும் கணினி அழைப்பால் இது சாதாரணமாக வெளியேறும் போது சில வருவாய் மதிப்பை ஒதுக்கலாம் அந்த வருவாய் மதிப்பு ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் பேரெண்ட் செயல்முறைக்கு அனுப்பப்படுகிறது சைல்ட் செயல்முறை எவ்வாறு நிறுத்தப்பட்டது என்பதையும் பேரெண்ட் செயல்முறை அறியும் மேலும் செயல்பாட்டின் அனைத்து ரிசோர்ஸ்களும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் ஒதுக்கப்படுகின்றன எனவே இருந்த அனைத்து ரிசோர்ஸ்களும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் திரும்பப் பெறப்படுகின்றன இது ஒரு சாத்தியமான வழி மற்றொரு சாத்தியமான கணினி வழி என்னவென்றால் பேரெண்ட் சைல்ட்களின் செயல்முறைகளை செயல்படுத்துவதை நிறுத்தும் சில நேரங்களில் பேரெண்ட் கணினி அழைப்பைப் பற்றி செயல்படுத்தலாம் மற்றும் சைல்ட்கள் செயல்பாட்டில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அது ஏன் அவசியம் சைல்ட் ஒதுக்கப்பட்ட ரிசோர்ஸ்களை மீறியது அவசியம் குறிப்பாக யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் ஒரு பேரெண்ட் சைல்ட் உறவு உள்ளது ஒரு பயனர் ஒரு செயல்முறையை உருவாக்கலாம் அது நிறைய ரிசோர்ஸ்களை எடுத்துக்கொள்கிறது அது சில தவறான நடத்தை செயல்முறை அல்லது செயல்முறை மிகவும் கோரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் எனவே அதை நாளின் சில குறிப்பிட்ட நேரத்தில் இயக்க முடியாது கணினி சுமை குறைவாக இருக்கும்போது மட்டுமே அது இயக்கப்படலாம் அல்லது இரவில் இருக்கலாம் அத்தகைய செயல்முறை அதைப் பற்றி இருக்க வேண்டும் என்றால் அத்தகைய செயல்முறை நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் ஒதுக்கிய நிலைமை இதுதான் அவை ஒதுக்கப்பட்ட ரிசோர்ஸ்ஐ மீறிவிட்டன பின்னர் சைல்ட்க்கு ஒதுக்கப்பட்ட பணி இனி தேவையில்லை ஒரு பணியைத் தொடங்குவது போன்ற பல நேரம் ஆனால் அந்த பணி இனி தேவையில்லை எனவே ஏன் அந்த பணியை திட்டமிடுகிறீர்கள் சில குறுக்கீடுகள் ஏற்பட்டால் ஒரு உண்மையான நேர அமைப்பில் இருக்கலாம் எனக் கூறுவது போன்ற இது மிகவும் முக்கியமானது எனவே ஒரு ஃபயர் சென்சார் சில புகைகளை உணர்ந்தது அதன்படி ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குப் பிறகு பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை காண்கிறீர்கள் எனவே அந்த பணிகளைத் தொடர்ந்து செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட பணியைப் பற்றி பார்க்கலாம் மற்ற விருப்பம் என்னவென்றால் பேரெண்ட் வெளியேறுகிறார் மற்றும் அதன் பேரெண்ட் நிறுத்தப்பட்டால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சைல்ட் உடன் தொடர அனுமதிக்காது செயல்முறைகளுக்கு இடையில் இந்த பேரெண்ட் சைல்ட் உறவைப் பெற்றிருப்பதைப் போல இந்த பேரெண்ட்டிற்கு சைல்ட் செயல்முறை கிடைத்துள்ளது இது C1 C2 C3 போன்ற பல சைல்ட் செயல்முறைகளை உருவாக்கியுள்ளது பேரெண்ட் இறந்துவிட்டால் இப்போது இந்த சைல்ட் செயல்முறைக்கு C1 C2 C3 என்ன நடக்கும் இப்போது பல்வேறு வகையான எண்ணங்கள் இருக்கக்கூடும் ஒரு எண்ணம் பேரெண்ட் இல்லை என்பதுதான் எனவே சைல்ட்களின் செயல்முறைகளை வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அவர்களும் நிறுத்தப்படுவார்கள் மற்ற சாத்தியம் என்னவென்றால் இந்த பேரெண்ட் P வேறு ஏதேனும் ஒரு Q செயல்முறையின் சைல்ட்டாக இருந்தது இந்த செயல்முறை இறந்துவிட்டால் அனைத்து C 1 C 2 C 3 ஐ இந்த Q செயல்முறையின் சைல்ட்டாக ஆக்குங்கள் அது மற்றொரு வாய்ப்பு மூன்றாவது விருப்பம் கணினியில் ஒரு init செயல்முறை உள்ளது ஒரு செயல்முறை முடிவடையும் போதெல்லாம் இந்த P செயல்முறை முடிவடையும் மற்றும் ஆர்ஃபன் செயல்முறைகளாக இந்த C1 C2 C3 அனைத்தையும் பெற்றுள்ளோம் எனவே இந்த ஆர்ஃபன் செயலாக்கங்கள் அவர்கள் அனைவரும் இந்த init செயல்முறையின் சைல்ட்டாக இருக்கிறார்கள் இந்த init எப்போதும் கணினியில் இருப்பதால் கணினி செயலிழக்கும் வரை மற்றும் init போன்ற எந்த குழப்பமும் இல்லை இந்த வழியில் இந்த சைல்ட்களின் செயல்முறைகள் கிடைத்தன அவர்கள் init இன் ஒரு பகுதியாக மாறலாம் இவை இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விருப்பங்கள் எனவே வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் வெவ்வேறு வகையான மரபுகளைப் பின்பற்றும் சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பேரெண்ட் நிறுத்திவிட்டால் அதன் சைல்ட்டின் செயல்முறையை இருக்க அனுமதிக்காது ஒரு பேரெண்ட் அதன் எல்லா சைல்ட்களையும் நிறுத்தினால் இது அனைத்து சைல்ட்களும் க்ராண்ட்சைல்ட்கள் முதலியன அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன அந்த குறிப்பிட்ட செயல்முறையிலிருந்து தொடங்கி ஒரு கிளை முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது இந்த முடித்தல் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் தொடங்கப்படுகிறது இது ஒவ்வொன்றாக அனைத்து செயல்முறைகளும் நிறுத்தப்படுகின்றன முன்பு பார்த்த காத்திருப்பு முறை அழைப்பைப் பயன்படுத்தி ஒரு பேரெண்ட் செயல்முறை சைல்ட் செயல்முறை நிறுத்தப்படுவதற்கு காத்திருக்கலாம் எனவே ஒரு செயல்முறை செயல்பட்டால் இந்த காத்திருப்பு முறை அழைப்பு வருமானத்திற்கு மேல் சைல்ட்கள் செயல்முறை காத்திருக்கிறது நிலை தகவல் மற்றும் நிறுத்தப்பட்ட செயல்முறையின் pid இந்த pid காத்திருப்பு நிலைக்கு சமம் இது எந்த செயல்முறையாக காத்திருக்கிறது இந்த pid நிறுத்தப்பட்ட செயல்முறையின் pid ஆக இருக்கும் மற்றும் நிலைத் தகவல் சைல்ட் செயல்முறையால் திருப்பித் தரப்படும் வருவாய் மதிப்பைக் கொண்டிருக்கும் எந்த பேரெண்ட்டும் காத்திருக்கவில்லை என்றால் செயல்முறை ஜாம்பி ஸ்டேட்டிற்கு செல்லும் எனவே பேரெண்ட் செயல்முறை ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கியுள்ளது அது காத்திருக்கவில்லை எனவே பேரெண்ட் குறியீட்டில் காத்திருப்பு அழைப்பு இல்லை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செடியூலர் அல்லது முதலில் பேரெண்ட் செயல்முறையை செடியூலர் மற்றும் சைல்ட் செயல்முறை வருவதற்கு முன்பு பேரெண்ட் செயல்முறை நிறுத்தப்படும் எனவே சைல்ட் செயல்முறை முடிவடைவதற்கு முன்பு இந்த பேரெண்ட் செயல்முறை இருக்காது இந்த சக ஊழியரை நிறுத்தும்போது எந்த பேரெண்ட்டும் இல்லை என்பதைக் காணலாம் இந்த விஷயத்தில் இந்த செயல்முறை ஜாம்பி ஸ்டேட்டிற்கு இருப்பதாக சொல்கிறோம் இதனுடன் சைல்ட் C உள்ளது பின்னர் பெற்றோர் காத்திருப்பு இல்லாமல் அதை நிறுத்தினால் செயல்முறை ஆர்ஃபன் ஆகிறது இந்த செயல்முறை ஒரு பேரெண்ட் முடிவடையும் போது ஆனால் அந்த நேரத்தில் சைல்ட் முடிந்துவிடவில்லை குழந்தை இருக்கிறது எனவே ஒரு சைல்ட் ஆர்ஃபன் என்று கூறப்படுகிறது இப்போது இந்த ஆர்ஃபன் ஜாம்பி எப்படி இந்த சூழ்நிலைகளை கையாளப்படும் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிசைநர் ஸ்பெசிபிக் மற்றும் வேறுபட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெவ்வேறு வகையான கொள்கைகளைப் பின்பற்றுவார்கள் ஒரு குறிப்பிட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டமைப் பார்க்கிறீர்கள் என்றால் அது எவ்வாறு அனைத்தையும் கையாளுகிறது என்பதை பெறுவோம் யுனிக்ஸ் தொடர்பாக விவாதித்திருக்கிறோம் இது சைல்ட்கள் செயலாக்கமாக இருந்தால் பேரெண்ட் இறந்து பின்னர் பேரெண்ட் செயல்முறை அல்லது init செயல்முறையின் சைல்ட்களை உருவாக்கினர் எனவே இது ஒரு சாத்தியமான வழி செயல்முறைகளின் விஷயத்தில் மற்றொரு மிக முக்கியமான சிக்கலை மீண்டும் பார்ப்போம் இது இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் என அழைக்கப்படுகிறது இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் என்பது ஒரு அமைப்பில் இருப்பதால் பல செயல்முறைகள் இருந்தால் குறிப்பாக செயல்முறைகளுக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவு இருந்தால் அவை ஒரு பெரிய அமைப்பின் பகுதியாகும் இதன் விளைவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே அவை செயல்முறைகளுக்கு இடையில் சில தகவல்தொடர்புகளாக இருக்க வேண்டும் இந்த ஒத்துழைக்கும் செயல்முறைகள் டேட்டாவைப் பகிர்வது உள்ளிட்ட பிற செயல்முறைகளால் பாதிக்கப்படலாம் ஒரு பெரிய அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் பல செயல்முறைகள் கிடைத்திருந்தால் அவர்கள் தங்களுக்கு இடையில் தொடர்புகொள்வார்கள் அவர்கள் டேட்டாவையும் பகிர்ந்து கொள்வார்கள் சுயாதீன செயல்முறைகள் பிற செயல்முறைகளை பாதிக்காது எனவே அவை செயலாக்கங்கள் சுயாதீனமாக இருந்தால் ஒருவேளை அவர்கள் இரண்டு வெவ்வேறு பயனர்களிடமிருந்து வந்திருந்தால் முற்றிலும் மாறுபட்ட வேலைகளைச் செய்து கொண்டிருக்கலாம் இதன் விளைவாக அவை தங்களுக்கு இடையில் தொடர்பு கொள்ளத் தேவையில்லை இப்போது ஏன் இந்த ஒத்துழைக்கும் செயல்முறைகளைக் கொண்டிருக்கிறோம் ஒன்று வெவ்வேறு இடங்களிலிருந்து வரும் தகவல் தொடர்பு மற்றும் அந்த தகவல்கள் அனைத்தையும் சேகரித்து சில மையப்படுத்தப்பட்ட சேவையகத்தில் வைக்க வேண்டும் பல செயல்முறைகளைப் போன்ற தகவல்களைப் பகிரலாம் இதன் விளைவாக சில தகவல் பகிர்வு உள்ளது போட்டி இணையாக இயங்கும் பல செயல்முறைகளை விரைவுபடுத்துகிறது ஒருவேளை பத்து சென்சார்கள் அறையின் வெப்பநிலையை உணர்ந்து சில டேட்டாபேஸ்ஐ புதுப்பிக்கின்றன இந்த பத்து சென்சார்கள் செயல்பாட்டைச் செய்யும் பத்து வெவ்வேறு நிரல்கள் இருக்கலாம் இதன் விளைவாக இந்த ஒட்டுமொத்த புதுப்பிப்பு செயல்பாடு வேகமாக செய்யப்படும் இதுதான் கணக்கீட்டு வேகமாக இருக்கலாம் அல்லது சில சிக்கலான கணக்கீடு இருந்தால் அந்த கணக்கீடு பல பகுதிகளாக பிரிக்கப்படலாம் உதாரணமாக a11x1 a12x2 a13x3 b1 என சொல்வது போன்ற ஒரே நேரத்தில் சமன்பாடுகளின் அமைப்பை பெற்றிருந்தால் எனவே இது ஒரு a21x1 a22x2 a23x3 b2 சமன்பாடு ஆகும் இதேபோல் a31x1 a32x2 a33x3 b3 இப்போது இந்த சமன்பாடுகளின் தொகுப்பு என்றால் இந்த ஒரே சமன்பாடுகளை தீர்க்க விரும்பினால் அதைச் செய்வதற்கான செயல்பாட்டு முறைகள் உள்ளன இதில் ஒவ்வொரு சமன்பாடும் ஒரு குறிப்பிட்ட வேரியபில் புதுப்பிப்புக்கு பயன்படுத்துகிறோம் x1 ஐப் புதுப்பிப்பதற்கான முதல் சமன்பாட்டையும் x2 ஐப் புதுப்பிப்பதற்கான இரண்டாவது சமன்பாட்டையும் x3 ஐப் புதுப்பிப்பதற்கான மூன்றாவது சமன்பாட்டையும் ஒதுக்கி வைத்திருந்தால் இந்த மூன்று புதுப்பிப்புகளும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய மூன்று வெவ்வேறு செயல்முறைகளுக்கு வழங்கப்படலாம் அந்த வழியில் வேகத்தை அதிகரிக்க முடியும் ஆனால் x1 x2 x3 இன் புதுப்பிக்கப்பட்ட மதிப்புகள் மற்ற செயல்முறைகளுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் முதல் செயல்முறை x1 ஐப் புதுப்பிப்பதைப் போலவே புதுப்பிக்கப்பட்ட மதிப்பை செயலாக்க செயல்முறை 2 மற்றும் செயல்முறை 3 க்குத் தெரிவிக்க வேண்டும் இதேபோல் செயல்முறை 2 புதுப்பித்தல் x2 ஐ செயலாக்க 1 ஐ தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் x2 இன் மதிப்பை 3 செயலாக்க வேண்டும் கணக்கீட்டு வேகத்தை பெற்றுள்ளோம் தகவல் பகிர்வு கிடைத்துள்ளது இந்த தகவல் பகிர்வை ஏற்றுக்கொள்வதில் ஒப்பீட்டளவில் சுயாதீனமாக இருக்கும் பகுதிகள் போன்ற மாடுலாரிட்டி கிடைத்துள்ளன அவை வெவ்வேறு தொகுதிகளாகப் பிரிக்கப்படலாம் பின்னர் இந்த தனிப்பட்ட தொகுதிகள் வெவ்வேறு குழுக்களால் உருவாக்கப்படலாம் எனவே மாடுலாரிட்டி கிடைத்துள்ளது சில சுயாதீன ஒத்துழைப்பு செயல்முறைகளை சிந்திப்பதன் மூலம் சில இடையூறுகளுக்கு தீர்வு காணமுடியும் பின்னர் நிச்சயமாக இது ஒட்டுமொத்த திட்டத்தை உருவாக்க உதவும் இந்த ஒத்துழைப்பு செயல்முறைகளுக்கு இடையிலான செயல்முறை தொடர்பு தேவைப்படுகிறது இது IPC இன்டர் பிராசஸ் கம்யூனிகேஷன் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் இதன் மூலம் இந்த இன்டர் பிராசஸ் கம்யூனிகேஷன் திறமையாக நடைபெற முடியும் எனவே பொது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் பின்பற்றப்படும் இதுபோன்ற சில நுட்பங்களை ஆராய்வோம் இந்த இன்டர் பிராசஸ் கம்யூனிகேஷனிற்கு இரண்டு வெவ்வேறு மாதிரிகள் உள்ளன ஒன்று பகிரப்பட்ட நினைவகத்தை அடிப்படையாகக் கொண்டது மற்றொன்று செய்தி மெசேஜ் பாஸ்ஸிங்ஐ கொண்டது பகிரப்பட்ட நினைவகம் ஒரு போர்டு போன்றது எடுத்துக்காட்டாக ஒரு போர்டில் ஏதாவது எழுதினால் வேறு சில செயல்முறைகள் அதைப் பார்க்க முடியும் இப்போது ஒரு வாய்ப்பு என்னவென்றால் ஒரு போர்டில் எழுதினால் அது மற்ற எல்லா செயல்முறைகளுக்கும் தெரியும் அல்லது வகுப்பில் உள்ள அனைவருமே போர்டில் ஏதாவது எழுதுகிறோமா என்று பார்க்கலாம் அல்லது சில அனுமதியைப் பெற முடிந்தால் பகிர்ந்த நினைவகத்தில் செயல்முறை A ஐ எழுதியுள்ளீர்கள் ஆனால் பகிரப்பட்ட நினைவகத்தின் உள்ளடக்கத்தைப் படிக்க சில அனுமதி அவசியம் B ஐ செயலாக்க அந்த அனுமதி வழங்கப்பட்டால் செயல்முறை B ஆனது அந்தத் டேட்டாவை மட்டுமே காண முடியும் அல்லது இதேபோல் செயல்முறை B பகிர்ந்த நினைவகத்தில் ஏதேனும் எழுதினால் செயல்முறை A ஐ அங்கிருந்து படிக்க முடியும் என்ன வகையான அணுகல் உள்ளது என்பது ஒரு கேள்வி இந்த வரைபடத்தைப் போலவே செயல்முறை A பகிர்ந்த நினைவகத்தில் எதையாவது எழுதலாம் இதேபோல் செயல்முறை B பகிர்ந்த நினைவகத்திலும் ஏதாவது எழுதலாம் பகிரப்பட்ட நினைவகத்தில் எழுதப்படும் போதெல்லாம் இரண்டு செயல்முறைகளும் அதைப் பார்க்க தயாராக உள்ளன இது ஒரு வகை பகிர்வு மற்றொரு வகை பகிர்வு என்பது மெசேஜ் பாஸ்ஸிங் இன் மூலம் இந்த செயல்முறை A இது செயலாக்கத்திற்கு மெசேஜை அனுப்புகிறது மெசேஜ் கியூவில் மெசேஜை அனுப்புங்கள் இது செயல்முறை B க்கானது பின்னர் செயல்முறை B இந்த மெசேஜ் கியூவில் இருந்து மெசேஜைப் பெறலாம் இந்த கர்னல் வெவ்வேறு செயல்முறைகள் மற்றும் செயல்முறை B ஆகியவற்றிலிருந்து வரும் அனைத்து மெசேஜ்களையும் பெற்ற ஒரு மெசேஜ் கியூவை கொண்டிருக்கலாம் அந்த மெசேஜ் கியூவை ஒவ்வொன்றாக படிக்க முடியும் அந்த குறிப்பிட்ட செயல்முறைக்கு இது பொருந்தியிருந்தால் ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒரு தொடர்புடைய மெசேஜ் கியூ கிடைத்திருக்கும் பின்னர் எந்தவொரு செயலையும் மற்றொரு செயல்முறைக்கு ஒரு மெசேஜை அனுப்ப விரும்புகிறது அது அந்த குறிப்பிட்ட மெசேஜின் கியூவில் எழுத வேண்டும் அல்லது அந்த செயல்முறையின் முடியும் அல்லது அது மெசேஜை தொடர்புடைய கியூவில் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று கூறலாம் பின்னர் பெறப்பட்ட செயல்முறை சில பெறப்பட்ட கணினி அழைப்பை இயக்கும் போது அது மெசேஜ் கியூவில் இருந்து படிக்கும் பின்னர் இந்த மெசேஜை அனுப்பியவர் யார் என்று ஒரு முடிவை எடுக்கலாம் அதன்படி சில நடவடிக்கை எடுக்கலாம் இந்த இரண்டு மெசேஜ்களும் கிடைத்துள்ளன இரண்டு வகையான இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மெக்கானிசம் ஒன்று பகிரப்பட்ட நினைவகத்தை அடிப்படையாகக் கொண்டது மற்றொன்று மெசேஜ் பாஸ்ஸிங்ஐ அடிப்படையாகக் கொண்டது இப்போது பகிர்வு நினைவக அமைப்புகள் தொடர்பு கொள்ள விரும்பும் செயல்முறைகளில் நினைவகத்தின் ஒரு பகுதி பகிரப்படுகிறது இப்போது இந்த பகிரப்பட்ட நினைவக வகை தொடர்புக்கு ஒரு பேரெண்ட் செயல்முறை கிடைத்தாலும் அது ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கினாலும் இந்த பேரெண்ட் செயல்முறைக்கு குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் கிடைத்தாலும் பேரெண்ட் செயல்முறைக்கு சில வேரியபில் x init கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் அதன்படி இந்த பேரெண்ட் செயல்முறை இடத்தின் டேட்டா பிரிவில் x க்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இது x க்கு வழங்கப்படுகிறது இப்போது சைல்ட் செயல்முறை உருவாக்கப்படும்போது இந்த சைல்ட் செயல்முறை உருவாக்கப்பட்ட பேரெண்ட்க்கானது சைல்ட் செயல்முறை டேட்டா பிரிவின் நகலைப் பெறுகிறது இது exec அழைப்பை செயல்படுத்தவில்லை என்றாலும் அது டேட்டா பிரிவின் நகலைப் பெறும் மேலும் இது இங்கே வேரியபில் x இன் நகலைப் பெறும் ஆனால் இந்த x முற்றிலும் வேறுபட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பேரெண்ட் x பிளஸ் 1 க்கு சமமான ஒரு அறிக்கையை இயக்கினால் அது இந்த x ஐ புதுப்பிக்கும் மேலும் சைல்ட் இயக்கும் மற்றும் x போன்ற ஒரு அறிக்கையை x க்கு 10 ஆக மாற்றினால் இந்த x புதுப்பிக்கப்படும் அடிப்படையில் கிரியேட்டிவ் ஃபோர்க்கை உருவாக்கும் போதெல்லாம் டேட்டா பிரிவு வேறுபட்டதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அவை ஒரே மாதிரியாக இருக்கின்றன ஏனெனில் அவை பேரெண்ட்டின் நகல் மட்டுமே ஆனால் அதற்குப் பிறகு டேட்டாப் பிரிவில் மாற்றம் செய்யப்படுகிறது அவை தனிப்பட்ட செயல்முறைகளுக்கானவை அவை செயல்முறைகளுக்கு இடையில் பொதுவானவை அல்ல ஏதாவது பகிரப்பட வேண்டும் என்று விரும்பினால் அது இரண்டு செயல்முறைகளுக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் பின்னர் சில சிறப்பு நினைவகம் தேவை இது பகிரப்பட்ட நினைவகமாக பயன்படுத்தப்படும் இது முழுமையான நினைவகம் என்றால் இந்த பகுதியில் இந்த பேரெண்ட் செயல்முறைக்கான குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவை வைத்திருக்கிறேன் இங்கே சைல்ட் செயல்முறை ch ற்கான அனைத்தும் வைத்துள்ளோம் இப்போது x இன் இந்த மதிப்பு பேரெண்ட் மற்றும் சைல்ட் இருவருக்கும் தெரியும் என்று விரும்பினால் பகிர்வு நினைவகம் என்று அழைக்கப்படும் நினைவகத்தின் ஒரு பகுதியில் இந்த x ஐ உருவாக்க வேண்டும் இங்கே பகிர்வு நினைவகத்தில் வேரியபில் x ஐ உருவாக்க வேண்டும் P மற்றும் ch இரண்டும் இந்த பகிரப்பட்ட நினைவக இருப்பிடத்தை x ஐக் காணலாம் என்பதையும் கையாளுபவர் மாற்றியமைக்கப்படுவதையும் எப்படியாவது உறுதிசெய்க இது பகிரப்பட்ட நினைவகத்தின் வேலை இந்த பகிர்வு நினைவகம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அது ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு குறிப்பிட்டது தொடர்பு கொள்ள விரும்பும் செயல்முறைகளில் நினைவகத்தின் ஒரு பகுதி பகிரப்பட வேண்டும் தகவல்தொடர்பு பயனரின் செயல்முறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அல்ல எனவே இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் வழங்கப்படும் ஒரு வசதி எந்த செயல்முறைகள் ஒருங்கிணைக்கும் அவ்வாறு இருக்கலாம் என்ற பொருளில் இந்த பேரெண்ட் செயல்முறை அவ்வாறு நடந்தது இது இந்த x இல் எழுதப்படும் மற்றும் சைல்ட் செயல்முறை இந்த இருப்பிடத்திலிருந்து மட்டுமே படிக்க முடியும் x ஆனால் சைல்ட் செயல்முறை x இல் எழுத அனுமதிக்கப்படாது எனவே இந்த வழியில் பல்வேறு வகையான ரீட் ரைட் இருக்கக்கூடும் இந்த தகவல்தொடர்பு கட்டுப்பாடு பயனர் செயல்முறைகளின் கையில் இருக்க வேண்டும் ஆனால் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் அல்ல பகிரப்பட்ட நினைவகத்தை அணுகும்போது பயனர் செயல்முறைகள் அவற்றின் செயல்களை ஒத்திசைக்க அனுமதிக்கும் மெக்கானிசத்தை வழங்குவதே முக்கிய பிரச்சினை முக்கிய பிரச்சினை என்னவென்றால் இந்த பேரெண்ட் செயல்முறை இந்த x ஐப் புதுப்பிக்கும்போது இந்த சைல்ட் செயல்முறை இதன் உள்ளடக்கத்தையும் படிக்க முயற்சிக்கிறது ஆனால் அந்த வகையில் இது சில சீரற்ற டேட்டா ப் பெறும் மேலும் இது சில சிரமங்களை உருவாக்கும் எனவே எப்படியாவது ஒரு மெக்கானிசத்தை வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் அதை கவனித்துக்கொள்வோம் இதற்கு வருவதற்கு முன் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தொடர்பாக ஏதாவது தெளிவுபடுத்துகிறேன் இது பகிர்வு நினைவகம் எவ்வாறு செய்யப்படுகிறது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் விஷயத்தில் என்ன நடக்கும் என்பதுதான் பகிரப்பட்ட நினைவக இருப்பிடம் சொன்னது போல இது முழு நினைவகத்தின் பகிரப்பட்ட நினைவக இடம் என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு செயல்முறைகள் அவை ஒரே பகிரப்பட்ட நினைவக இருப்பிடத்தை அணுகுவதை உறுதிசெய்ய முடியும் இந்த பகிரப்பட்ட நினைவகத்தை பகிர்ந்த நினைவகத்தில் பல இடங்கள் கிடைத்துள்ளன என்று சொல்லலாம் ஒவ்வொரு இருப்பிடமும் சில முக்கிய மதிப்பால் அணுகப்படுகின்றன செயல்முறை P1 மற்றும் செயல்முறை P2 கிடைத்துள்ளன என்று வைத்துக்கொள்வோம் மேலும் அவை அவற்றுக்கு இடையில் வேரியபில் x ஐ பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றன இந்த P1 என்ன செய்யும் P1 பகிர்வு நினைவகம் என்று அழைக்கப்படும் ஒரு அறிக்கையை இயக்கும் இது பகிர்வு நினைவகம் பெறுதல் எனப்படும் ஒரு அமைப்பை இயக்கும் இங்கே அது சில முக்கிய மதிப்பைக் குறிப்பிடும் ஆனால் சில முழு மதிப்பு மற்றும் பின்னர் அது சில அனுமதிகளையும் குறிப்பிடும் சில ரீட் ரைட் இயக்க அனுமதிகள் இருக்கும் பகிரப்பட்ட நினைவகத்திற்கான பகிரப்பட்ட நினைவக கீ நிச்சயமாக பகிரப்பட்ட நினைவகத்தின் அளவு எத்தனை பைட்டுகள் வேண்டும் இந்த முக்கிய மதிப்பை 100 க்கு சமமாக குறிப்பிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும் என்பது அது ஒரு ஹாஷ் செயல்பாட்டைப் பயன்படுத்தும் இது உள்ளீடு 100 ஆக இருக்கும் ஒரு ஹாஷ் செயல்பாட்டைப் பயன்படுத்தும் அதன்படி இது இந்த வரம்பில் ஒரு குறியீட்டை உருவாக்கும் 55 ஐ உருவாக்குவது மற்றும் குறியீடாக இருந்தால் ஹாஷ் செயல்பாடு எதுவும் இல்லை என்பது தெரியும் ஆனால் கீயின் ஒரு சாத்தியமான ஹாஷ் செயல்பாடு h ஐ h key டேபிள் அளவு என்று குறிப்பிடும் key டேபிள் அளவு இந்த விஷயத்தில் 1000 மதிப்பைக் கொடுக்கிறேன் டேபிள் அளவு 50 என்று சொன்னால் அது முழுமையாகப் பிரிக்கப்படும் டேபிள் அளவு 55 என்று சொல்லுங்கள் இது 1000 ஐ 55 ஆல் வகுக்கிறது இது 200 மதிப்பை 11 ஆல் வகுக்கிறது இதில் ரிமைண்டர் 2 ஆகும் எனவே இந்த மதிப்பு 2 க்கு சமமாக இருக்கும் 1000 மதிப்பை கொடுத்தால் இந்த இடம் 0 1 2 இது 1000 மதிப்பைக் கொடுக்கும் முக்கிய மதிப்பு பகிர்ந்த நினைவக இருப்பிடத்தைப் பற்றி பேசுகிறேன் என்று அர்த்தம் மேலும் இந்த அனுமதியை மற்ற செயல்முறைகள் இந்த குறிப்பிட்ட இருப்பிடத்தையும் அளவையும் எவ்வாறு காண்பிக்கும் என்பது போன்ற ரீட் ரைட் இயக்க அனுமதிகளை தருவேன் எனவே 4 பைட் என்று சொல்லலாம் எனவே இந்த 4 பைட்டுகள் உருவாக்கப்படும் இப்போது P2 க்கு அதே கீ வேல்யூவை பயன்படுத்தும் இது கீ வேல்யூ 1000 மற்றும் இந்த அளவு ஆகியவற்றைக் குறிக்கும் இரண்டு செயல்முறைகளும் ஒரே கீ வேல்யூவைப் பயன்படுத்துகின்றன எனவே அவர்கள் இருவருக்கும் ஒரே இடத்தை சுட்டிக்காட்டுவார்கள் P1 இதையும் சுட்டிக்காட்டுகிறது மேலும் P2 இதையும் சுட்டிக்காட்டுகிறது மற்றும் அமைத்துள்ள அனுமதியைப் பொறுத்து அவை ரீட் ரைட் இயக்க அனுமதிகளை படிக்கலாம் இதன் விளைவாக ரீட் அல்லது ரைட் முதலியவற்றை மாற்ற அனுமதிக்கலாம் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் டேட்டா பிரிவின் பகுதியாக இல்லாத சில நினைவக இருப்பிடத்தைப் பகிர்ந்து கொள்வதற்கான செயல்முறைகளை செய்கிறோம் டேட்டா பிரிவின் பகுதியாக இல்லாத இந்த x வேரியபில் இது உண்மையில் சில idயைத் தருகிறது பின்னர் shmt மற்றும் பிற அழைப்புகள் உள்ளன இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வேரியபில்யை இந்த குறிப்பிட்ட idக்கு இணைக்க முடியும் மேலும் விவரங்களுக்கு யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு இடையேயான இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனை அணுகலாம் ஆனால் நிச்சயமாக தேவை என்னவென்றால் இந்த செயல்முறைக்கு இடையில் ஒத்திசைவு என்பது ஒரு செயல்முறை x இன் மதிப்பை மாற்றியமைப்பது மற்றும் மற்றொரு செயல்முறை அதைப் படிக்க அல்லது டேட்டாவை எழுத முயற்சிப்பது போன்றது இதன் விளைவாக இது டேட்டா முரண்பாட்டிற்கு வழிவகுக்கும் டேட்டா சீரானதாக இருப்பதை எப்படியாவது உறுதிப்படுத்த வேண்டும் டேட்டா நிலைத்தன்மையை பராமரிப்பதற்கு ஒத்துழைக்கும் செயல்முறைகளை உறுதிப்படுத்தவும் ஒழுங்காகவும் செயல்படுத்துவதற்கான வழிமுறை தேவைப்படுகிறது பின்னர் டேட்டாவின் உள்ளடக்கம் சீரற்றதாக இருக்கும் இந்த திசையில் ப்ரொடியூசர் கன்சுயூமர் ப்ராபிளம் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சிக்கலைப் பார்ப்போம் அங்கு ஒரு கன்சுயூமர் செயலியால் நுகரப்படும் சில தகவல்களைத் ப்ரொடியூசர் செயல்முறை கிடைத்துள்ளது கீபோர்ட் கீகளை ஒரு பயனர் அழுத்துவதால் பொதுவான உதாரணம் இருக்கலாம் இப்போது கீகள் அழுத்தும் போது மதிப்புகளைப் படிக்கும் ஒரு கீபோர்ட் செயல்முறை உள்ளது மேலும் மதிப்புகள் இருக்கும் மற்றொரு நிரல் மற்றொரு செயல்முறை உள்ளது இந்த கீபோர்ட் செயல்முறையையும் இதைச் செயல்படுத்தும் மற்ற நிரலையும் படித்துள்ளோம் அவற்றுக்கிடையே ஒரு தொடர்பு உள்ளது ப்ரொடியூசர் கன்சுயூமர் செயல்முறை ஒரு கீபோர்ட் செயல்முறை ப்ரொடியூசர் செயல்முறை மற்றும் ரீடர் செயல்முறை கன்சுயூமர் செயல்முறை ஆகும் அவற்றுக்கிடையே தொடர்புகொள்வதற்கு ஒருவித இடையகத்தை வைத்திருக்க வேண்டும் பின்னர் வரம்பற்ற இடையக அல்லது இயற்கையில் எல்லைக்குட்பட்ட இடையகமாக இருக்கலாம் எனவே இதை அடுத்த வகுப்பில் தொடருவோம்